வணக்கம் இந்த பாடத்தின் மற்றொரு தொகுதியான மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சர்க்யூட்களுக்கு வருக முந்தைய தொகுதி இல் 3 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்கள் தொடர்பான தலைப்புகளை நாங்கள் பார்த்தோம் அவை சர்க்குலெட்டர்கள் Tees மற்றும் பவர் டிவைடர்ஆகும் இந்த தொகுதியில் இப்போது 4 போர்ட் சாதனங்களை பற்றி பார்க்க விருக்கிறோம் 4 போர்ட் சாதனங்களைப் பற்றிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவை அனைத்தையும் அனைத்து போர்ட்களிலும் பொருத்த முடியும் அவை ரேசிப்ரோகல் மற்றும் லாஸ்லெஸ் ஆக கூட இருக்கலாம் எனவே 4 போர்டுகளுடன் தொடர்புடைய கணிதம் 3 போர்ட் சாதனங்களுக்கு பொருந்தாத 3 பண்புகளையும் அனுமதிக்கின்றன மேலும் அனைத்து 4 போர்ட் சாதனங்களும் கப்லர்ஸ் என்ற பொதுச் சொல்லால் அறியப்படுகின்றன எனவே 3 வெவ்வேறு வகையான 3 போர்ட் சாதனங்களாகிய சர்க்குலெட்டர் அல்லது Tees அல்லது பவர் டிவைடர்கள் போலல்லாமல் அனைத்து 4 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்களும் கப்ளர்கள் என்ற பொது சொல்லால் அறியப்படுகின்றன எனவே இந்த கப்ளர்கள் பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம் எனவே இந்த குறியீட்டால் கப்ளர்கள் குறிப்பிடப்படுகின்றன உள்ளீட்டு போர்ட் என்று அழைக்கப்படும் ஒரு போர்ட் உள்ளது இணைந்த போர்ட் என்று அழைக்கப்படும் மற்றொரு போர்ட் உள்ளது மேலும் மற்றொரு போர்ட் த்ரூ போர்ட் என்றும் மற்றொன்று தனிமைப்படுத்தப்பட்ட போர்ட் என்றும் அழைக்கப்படும் இப்போது அடிப்படை விஷயம் என்னவென்றால் சமிக்ஞை உள்ளீட்டு போர்ட்டை அடையும் மேலும் அதன் ஒரு பகுதி இணைந்த போர்ட்க்கு பயணிக்கும் மேலும் ஒரு பகுதி த்ரூ போர்ட் வழியாக பயணிக்கும் எந்த பகுதியும் அல்லாத உள்ளீட்டு சமிக்ஞை தனிமைப்படுத்தப்பட்ட போர்டை அடைய வேண்டும் எனவே பழைய நாட்களில் எங்களிடம் உள்ள காரணம் நீங்கள் இணைக்கப்பட்ட மற்றும் த்ரூ போர்ட்க்கும் என்ன வித்தியாசம் என்று என்னிடம் கேட்கலாம் உண்மையில் நவீன கால கப்ளர்களில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் 1 வது கப்ளர்கள் தயாரிக்கப்பட அல்லது வடிவமைக்கப்பட தொடங்கியபோது இந்த இணைந்த போர்ட் இருந்தது ஆற்றல் தோன்றும் த்ரூ போர்டானது நேரடி இணைப்பைக் காட்டிலும் அதனுடன் கொண்ட த்ரூ போர்டின் மூலம் வெளியேறும் ஆற்றல் ஒரு இடைவெளி அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றில் பயணிக்க வேண்டும் எனவே ஒரு கப்ளரின் ஒரு எடுத்துக்காட்டு மிகவும் எளிமையான அலை வழிகாட்டி அடிப்படையிலான கப்ளர் என்று வைத்துக்கொள்வோம் இடையில் பகிர்வை கொண்ட ஒரு அலை வழிகாட்டியை எடுத்துக்கொண்டால் இது எங்கள் உள்ளீட்டு போர்ட் என்றும் வைத்துக்கொள்வோம்அதை எண்களால் குறியீடு வோம் தனிமைப்படுத்தப்பட்ட போர்ட் வழக்கமாக 2 குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இணைந்த போர்ட் 3 குறியீட்டால் குறிக்கப்படுகிறது மற்றும் 4 குறியீடு த்ரூ போர்ட் ஐ குறிக்கும் இப்போது இங்கே 2 என்றும் இது 3 மற்றும் இது 4 என்று வைத்துக்கொண்டால் இப்போது போர்ட் 1 இல் ஒரு சமிக்ஞை வந்தால் அந்த சமிக்ஞையின் ஒரு பகுதி இதுபோன்று பயணிக்கும் மற்றொரு பகுதி இதுபோன்று பயணிக்கும் மேலும் இந்த 2 துளைகள் அல்லது இணைப்பு துளைகளுக்கு இடையிலான தூரம் மாற்றப்பட்டு இந்த சமிக்ஞை ஒரு துளை வழியாக செல்லும் போது மற்றும் மற்றொன்று இந்த வழியில் கடந்து பின்னர் இங்கு வரும் அவைகள் சந்திக்கும் போது அவைகள் ஆக்கபூர்வமாக சேரும் எனவே ஆக்கபூர்வமான குறுக்கீடு இப்போது இந்த துளைக்குள் நுழையும் இந்த சமிக்ஞையின் ஒரு பகுதியும் இந்த கட்டத்திற்குத் திரும்பி வரும் இங்கே கட்ட வேறுபாடுகள் இது போன்றவை இது அடிப்படையில் pie2 கட்டவேறுபாடுகள் ஆகும் எனவே சிக்னல் pie2 கட்டமாற்றத்திற்கு வழியே பயணிக்கும் இங்கே இருந்து இங்கே மீண்டும் pie2 கட்டமாற்றத்திற்கு பயணித்து இறுதியாக இது மீண்டும் இந்த புள்ளியை அடையும் போது அழிவுகரமான குறுக்கீடு உள்ளது எனவே போர்ட் 2 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது துண்டிக்கப்படுகிறது ஆனால் பின்னர் போர்ட் 3 இல் ஆக்கபூர்வமான குறுக்கீடு நடக்கும்போது சக்தி கூடுதலாக ஏற்படுகிறது எனவே சில இந்த உள்ளீட்டு சக்தியின் அளவு போர்ட் 3 ஐ அடையும் இப்போது இதனுடன் பல்வேறு வகையான கப்ளர்கள் என்ன இருக்கிறது பார்ப்போம் அடிக்கடி வரும் ஒரு சொல் கப்ளர்களுடன் தொடர்புடையது அது ஒரு கலப்பின கப்ளர் என அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு கலப்பின கப்ளர் இல் தி இணைக்கப்பட்ட மற்றும் த்ரூ போர்ட்க்கு இடையில் இருக்கும் பிரிவு சமம் எனவே இணைக்கப்பட்ட மற்றும் த்ரூ போர்ட்கள் அதே அளவு சக்தி பெறுகின்றன எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்த கலப்பின கப்ளர் 3 dB கப்ளர் என்றும் அழைக்கப்படுகிறது இது சமமான பிரிவு அல்லது பாதி உள்ளீட்டு சக்தி த்ரூ போர்ட்க்கு செல்கிறது மற்றும் பாதி உள்ளீட்டு சக்தி இணைக்கப்பட்ட போர்ட் வழியாக செல்கிறது கப்ளர்களை வகைப்படுத்துவதற்கான மற்றொரு வழி S அளவுரு மேட்ரிக்ஸில் உள்ள ஒரு பண்பை அடிப்படையாகக் கொண்டது இந்த பக்கத்தில் நாம் 2 வெவ்வேறு வகையான கப்ளர்களைக் கொண்டிருக்கிறோம் ஒன்று 180 ° கப்ளர் மற்றும் மற்றது 90° கப்ளர் இப்போது 180 ° கப்ளரில் இணைக்கப்பட்ட மற்றும் த்ரூ போர்ட்க்கு இடையேயான கட்ட வேறுபாடு 180 ° மற்றும் 90 ° ஆகும் இணைக்கப்பட்ட மற்றும் த்ரூ போர்ட்கள் 90° கட்ட மாற்றத்தை கொண்டுள்ளது அதுவே அவைகளுக்கு இடையிலான வித்தியாசம் 180° கப்ளர்களின் சில எடுத்துக்காட்டுகள் மேஜிக் Tee பின்னர் ராட் ரேஸ் கப்ளர் டேபர்ட் லைன் மற்றும் 90° கப்ளர்களின் சில எடுத்துக்காட்டுகள் இணைந்த லைன் கிளை லைன் ஆகும் இதில் இந்த மேஜிக் Tee இணைந்த லைன் மற்றும் கிளை லைன் ஐ பற்றி விரிவாக படிப்போம் எனவே மேஜிக் Teeயுடன் தொடங்குவோம் இப்போது ஒரு மேஜிக் Tee கட்டுமானம் இது போன்றது எனவே இது ஒரு H பிளேன் Teeயுடன் மிகைப்படுத்தப்பட்ட E பிளேன் Tee போன்றது இப்போது ஒரு E பிளேன் Tee இல் நாம் அறிந்தது இது போர்ட் 1 2 4 மற்றும் 3 என்று வைத்துக்கொள்வோம்E பிளேன் Teeக்கு கட்ட மாற்றம் 4 போர்டிற்கும் 3 போர்டிற்கும் இடையில் எப்போதும் 180° இருக்கும் ஆனால் போர்ட் 2 இல் சக்தி உள்ளீடு செய்யும்போது சமமான 3 ஷிப்டுகள் இருக்கும் எனவே அடிப்படையில் இதன் கலவையினாலும் இந்த டீ கிளைகளின் வடிவமைப்பு நீளத்தை பொருத்தமாக கணக்கிடு செய்வதன் மூலமும் நாம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மேஜிக் டீக்கான S அளவுரு மேட்ரிக்ஸ் ஐ பெறலாம் எனவே ஒரு மேஜிக் Teeக்கான S அளவுரு மேட்ரிக்ஸ் அடிப்படையில் நமக்கு E பிளேன் Teeயிலிருந்து கிடைத்தது S 41 S 311√2 எனவே H பிளேன் Teeயிலிருந்து நாம் பெற்றது S 42 S 321√3 எனவே இது H பிளேன் Teeயிலிருந்து வந்தது அதனால்தான் இந்த இரண்டையும் இணைக்கும்போது அவர்கள் இந்த வகையான S அளவுரு மேட்ரிக்ஸைப் பெறுகிறார்கள் மேலும் போர்ட் 1 மற்றும் 2 தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம் அதேபோல் போர்ட் 3 மற்றும் போர்ட் 4 0 க்கு சமம் எனவே போர்ட் 3 மற்றும் 4 தனிமைப்படுத்தப்பட்டு போர்ட் 1 மற்றும் 2 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ளவை இணைக்கப்பட்ட மற்றும் த்ரூ போர்ட் ஆகும் இதேபோல் நாம் கிளை லைன் ஹைபிரிட் பற்றி விவாதிக்க விரும்பினால் அதுவே ஒரு எடுத்துக்காட்டு எனவே இந்த மேஜிக் Tee 180 ° கப்ளர் இன் ஒரு எடுத்துக்காட்டாகும் மற்றும் இந்த கிளை லைன் ஹைபிரிட் 90 ° கப்ளருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் கிளை லைன் ஹைபிரிட் இன் கட்டுமானத்தை நாம் திட்ட வரைபடம் வழியாக பார்ப்போம் எனவே இது 4 டிரான்ஸ்மிஷன் லைன் ஐ கொண்டுள்ளது இந்த வடிவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றின் நீளம் λ4 அங்கு லாம்ப்டா ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுடன் ஒத்திருக்கிறது செங்குத்து டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக செல்லும் டிரான்ஸ்மிஷன் லைன் இன் சிறப்பியல்பு மின்மறுப்புகள் Z 2 ஆகும் இந்த கிடைமட்ட டிரான்ஸ்மிஷன் லைன் இன் சிறப்பியல்பு மின்மறுப்புகள் Z 1 க்கு சமம் இப்போது இந்த கலப்பினத்தை பகுப்பாய்வு செய்ய உங்களுக்கு ஒரு குறிப்பை வழங்க ஒற்றைப்படை பகுப்பாய்வு என்ற ஒன்றை நாம் செய்கிறோம் இந்த பகுப்பாய்வை எவ்வாறு செய்வது இது ஒற்றைப்படை பகுப்பாய்வு என்ன என்பதை பார்ப்போம் இது நான் வரைந்த ஒரு திட்ட வரைபடம் இந்த லைன் இந்த 2 ஐ குறிக்கிறது இது Z1 மற்றும் இந்த 2 கோடுகள் சிறப்பியல்பு மின்மறுப்பைக் கொண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் ஐ குறிக்கின்றன அதுZ1 என்றும் மற்றும் இந்த 2 கோடுகள் சிறப்பியல்பு மின்மறுப்பைக் கொண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் Z2 ஐ குறிக்கின்றன இப்போது கிடைமட்டமாக இந்த சர்க்யூட் வழியாக ஒரு இமேஜிநரி லைன் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இது இமேஜிநரி லைன் செங்குத்து டிரான்ஸ்மிஷன் லைன் மூலம் கிடைமட்டமாக வெட்டுகிறது இப்போது போர்ட் 1 இல் ஒரு சமிக்ஞை A1 தோன்றும் என்று வைத்துக்கொண்டால் பின்னர் இந்த A1 A12 A12 ஆகும் மற்றும் போர்ட் 2 இல் சமிக்ஞை தோன்றாத போது அடிப்படையில் அது 0 போர்ட் 2 இல் 0 உள்ளீடு ஆகும் அங்கு இல்லை அதைக் கருத்தில் கொள்ளலாம் இப்போது இது சமமான மற்றும் எதிர் இரண்டு சமிக்ஞைகளின் தொகுப்பாகக் கருதப்படும் அது A12 A12 என்றாகும் எனவே அவற்றை கூட்டும் போது போர்ட் 2 இல் தோன்றும் நிகர உள்ளீடு 0 ஆகும் எனவே போர்ட் 2 தனிமைப்படுத்தப்பட்ட போர்ட் ஆகும் எப்படியிருந்தாலும் அது தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த ஸ்பாட்டிலிருந்து எந்த சமிக்ஞையும் உள்ளே அல்லது வெளியே வரக்கூடாது இப்போது இந்த சர்க்யூட் இல் இந்த சிமெட்ரி இருப்பதால் அதை பாதியாக வெட்டும்போது போர்ட் 2 இல் A1 2 மற்றும் போர்ட் 1 இல் A12 ஐ கொண்டிருக்கும்போது நாம் இரட்டைப்படை பயன்முறை என்று அழைக்கிறோம் போர்ட் 1 இல் உள்ளீடாக A12 இருக்கும்போது போர்ட் 2 இல் உள்ளீடாக A12 இருக்கும்போதும் ஒற்றைப்படை பயன்முறை என்று அழைக்கிறோம் இது ஒரு நேரியல் சர்க்யூட் என்பதால் இந்த சர்க்யூட் இல் நாம் பெற்ற நிகர வெளியீடு அல்லது எந்த அளவுருவும் சூப்பர் போசிஷனாக இருக்கும் சூப்பர் போசிஷன் தேற்றம் செல்லுபடியாகும் எனவே எந்த போர்டிலும் நிகர வெளியீடு இரட்டைப்படை பயன்முறை அல்லது ஒற்றைப்படை பயன்முறை காரணமாக பெறப்பட்ட சூப்பர் போசிஷன் வெளியீடுகளாக இருக்கும் இப்போது கவனியுங்கள் ஒற்றைப்படை பயன்முறை மட்டுமே இருக்கும்போது அதாவது போர்ட் 1 என்பது A12 மற்றும் போர்ட் 2 என்பது A12 ஆல் வழங்கப்படுகிறது பின்னர் உள்ளீட்டு சமிக்ஞைகளின் இந்த சமமான மற்றும் எதிர் தன்மை காரணமாக இந்த கிடைமட்ட கோட்டிலுள்ள மின்னழுத்தத்தை 0 என்று நாம் கருதலாம் ஏனெனில் இது இது இது மற்றும் இரண்டும் அளவில் சமமாக இருக்கும் பின்னர் இந்த கிடைமட்ட கோட்டிலுள்ள மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இதன் அடிப்படையில் ஒற்றைப்படை பயன்முறையில் இந்த சமமான சர்க்யூட் ஐ வரைந்துள்ளோம் எனவே இங்கே நாம் ஷார்ட்ஐ பெற்றோம் இது இந்த லைனால் குறிக்கப்படுகிறது மற்றும் இந்த ஷார்ட் இப்போது லாம்ப்டா18க்கு சமமாகிறது ஏனெனில் நாங்கள் அதை பாதியாக குறைத்தோம் Z1 அப்படியே இருக்கிறது ஆனால் இது லாம்ப்டா8 நீளம் ஒரு சிறப்பியல்பு மின்மறுப்பு Z2 ஐக் கொண்டுள்ளது ஒரு சுமை Z2 Z0 இணைக்கப்பட்டுள்ளது இரட்டைப்படை பயன்முறை இல் உள்ளீடுகள் போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 இரண்டிலும் சமமாக இருக்கும்போது இந்த கிடைமட்ட கோடுடன் மின்னழுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கிடைமட்ட கோடு அடிப்படையில் திறந்திருக்கும் இங்கே அது ஷார்ட் ஆக இருந்தது ஏனெனில் மின்னழுத்தம் 0 மற்றும் இந்த 2 புள்ளிகளின் மின்னழுத்தங்கள் இரட்டைப்படை பயன்முறை இல் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த புள்ளி அடிப்படையில் மிதக்கும் அதன் வழியாக தற்போது மின்சாரம் எதுவும் செல்லாது இதன் அடிப்படையில் சமமான மாதிரி எங்களிடம் உள்ளது ஒற்றைப்படை பயன்முறையைப் போலவே இந்த இரட்டைப்படை பயன்முறையும் இருக்கும் ஷார்டிற்கு பதிலாக இங்கே ஒன்று திறந்துள்ளது மற்றும் இங்கேயும் ஒன்று திறந்துள்ளது இப்போது இந்த சர்க்யூட் ஐ எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது நான் சொன்னது போல் A1 என்பது போர்ட் 1 இன் உள்ளீடு என்று கருதுவோம் மற்றும் B 1 என்பது போர்ட் 1 இல் பிரதிபலித்த அலை மற்றும் S 11 E மற்Aறும் S 11 O ஆகியவை ஒற்றைப்படை பயன்முறை மற்றும் இரட்டைப்படை பயன்முறை சர்க்யூட் இன் S 11 அளவுருக்கள் என்று வைத்துக்கொள்வோம் மொத்த பிரதிபலித்த அலை போர்ட் 1 இல் இரட்டைப்படை பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையின் பங்களிப்பபாக இருக்கும் எனவே இந்த சமன்பாட்டின் மூலம் B 1 ஐ எழுதலாம் இது ஒட்டுமொத்த S 11 என்று மொழிபெயர்க்கிறது B1A1 ஆக இருக்கும் அளவுரு இந்த சமன்பாட்டிற்கு சமம் ஆகும் இதேபோல் B 2 க்கும் இப்போது B 2 விஷயத்தில் போர்ட் 2 இல் B 2 பிரதிபலித்த அலை என்று நாம் கருதலாம் எனவே B 2 என்பது இரட்டைப்படை பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையின் உள்ளீட்டு கலவையாகும் இப்போது சமமான பயன்முறையில் B2 க்கு போர்ட் 2 இல் தோன்றும் மின்னழுத்தம் A12 என்றும் போர்ட் 2 இல் தோன்றும் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தம் A12 என்றாகும் எனவே நிகர B 2 என்பது A12 A12 ஆக இருக்க வேண்டும் எனவே B2 இதுபோன்று எழுதப்பட்டுள்ளது மற்றும் B2A1 ஆக இருக்கும் S21 இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது இப்போது நம்மால் இதேபோல் S 41 மற்றும் S11 ஆகியவற்றின் அளவுருக்கள் அடிப்படையில் S 41 மற்றும் S 31 க்கான சமன்பாட்டைப் இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையின் சர்க்யூட்களுக்கு பெற முடியும் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை சர்க்யூட்கள் 3 வேறுபட்டசர்க்யூட்களை கொண்டிருக்கிறது ஒன்று இந்த கிளை பின்னர் பரிமாற்றக் கோட்டின் நீளம் மற்றும் மீண்டும் ஒரு திறந்த கிளை எனவே இந்த மூன்றும் அடுக்கில் உள்ளன மேலும் மூன்றும் அடுக்கில் இருப்பதால் நாம் அடுக்கு அளவுருக்களை பயன்படுத்தி சமன்பாடுகளைக் கண்டறியலாம் எனவே இவை அடுக்கை அளவுருக்கள் இப்போது ஒரு எளிய நீள டிரான்ஸ்மிஷன் லைனிற்கு இந்த மேட்ரிக்ஸால் அடுக்கை அளவுருக்கள் வழங்கப்படுவதை நாம் முன்னர் பார்த்தோம் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனின் நீளம் λ4 என்பதால் நாம் இந்த மேட்ரிக்ஸிலிருந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு செல்ல முடியும் இதேபோல் திறந்த அல்லது ஷார்ட் லைனின் அடுக்கை அளவுருக்கள் இந்த சமன்பாடுகளால் கொடுக்கப்படலாம் இறுதியாக நான் சொன்னது போல் 3 சர்க்யூடிலும் ஒட்டுமொத்த அடுக்கின் அளவுருக்கள் 3 அடுக்கு அளவுருக்கள் இன் பெருக்கங்களாக இருக்கும் 1 வது திறந்த அல்லது குறுகிய ஸ்டப் 2 வது ஒன்று டிரான்ஸ்மிஷன் லைனின் நீளம் மற்றும் 3 வது மீண்டும் திறந்த அல்லது குறுகிய டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த பெருக்கலைச் செய்தபின் சர்க்யூட் இன் ஒட்டுமொத்த S ஒட்டுமொத்த அடுக்கை சமமான அல்லது ஏபிசிடி மேட்ரிக்ஸ் இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறைக்கு இந்த சமன்பாடு மூலம் வழங்கப்படுகிறது எனவே இங்கே இரட்டைப்படை பயன்முறையை குறிக்கிறது இங்கே ஒற்றைப்படை பயன்முறையை குறிக்கிறது இதேபோல் இங்கே இப்போது அடுக்கை அல்லது ஏபிசிடி மேட்ரிக்ஸைப் பெற்றவுடன் அந்த ABCD அளவுருக்களை இந்த சமன்பாட்டிலிருந்து S அளவுருக்கள் ஆக மாற்றலாம் இந்த சமன்பாடு போசார்ட் புத்தகத்தில் வழங்கியிருக்கிறது இந்த மாற்றத்தின் வழித்தோன்றலும் வழங்கப்படுகிறது பின்னர் நாம் அதைச் செய்தவுடன் தனிப்பட்ட இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை முறைகளுக்கான S அளவுருக்களைக் கண்டுபிடிப்போம் நான் விவரித்த இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி சர்க்யூட் இன் ஒட்டுமொத்த S அளவுருக்களைக் கண்டறிவோம் இப்போது 1 வது விஷயம் போர்ட் 1 இல் கப்ளர்கள் பொருந்த வேண்டும் என்பதைக் கண்டோம் இந்த சமன்பாட்டால் S11 வழங்கப்படுவதையும் போர்ட் 2 ஐ போர்ட் 1 இலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் பார்த்தோம் இந்த சமன்பாட்டை நாம் பெற்றுள்ளோம் எனவே S11 மற்றும் S21 இரண்டும் 0 ஆக இருக்க வேண்டும் என்றால் S11 E மற்றும் S 11 O தனித்தனியாக 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த சமன்பாட்டைச் செய்து இந்த சமன்பாட்டை தீர்ப்பதில் இது போன்ற Z1 மற்றும் Z 2 க்கு இடையிலான உறவைப் பெறுகிறோம் இப்போது ஒரு 3 dB கப்ளர்களுக்கு இங்கே நான் Z0 என்பது சிறப்பியல்பு மின்மறுப்பு அல்லது பொருந்தக்கூடிய மின்மறுப்பு என்று குறிப்பிட வேண்டும் அதாவது அனைத்து போர்ட்களுடனும் இணைந்ததாக கப்ளெரின் இம்போடென்ஸ் ஆகும் இப்போது 3 dB கப்ளர்களுக்கு Z1Zo√2 மற்றும் Z20 ஐப் பெற வேண்டும் இந்த மதிப்புகளை நாம் செருகினால் பின்னர் 3 dB நிபந்தனை சமமாக இருப்பதை காண்போம் அதாவது இணைந்த மற்றும் த்ரூ போர்ட்களுக்கு இடையேயான சமமான மின் பிரிவு சரியாக இருக்கிறது இப்போது இதேபோல் S 31 மற்றும் S 41 அளவுருக்களையும் கண்டுபிடிக்கலாம் அதனால் இந்த உறவைப் பயன்படுத்தி S 31 மற்றும் S 41 அளவுருக்கள் இங்கே நாம் நிச்சயமாக Z2 க்கு பதிலாக இந்த மதிப்பை நாங்கள் வைத்தோம் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்தி S 41 மற்றும் S 31 ஐத் தீர்க்கும்போது S 41 மற்றும் S 41 JZ1Z0 S 31 √Zo2 இப்போது இந்த சமன்பாடுகள் மற்றும் இந்த வழித்தோன்றல்கள் இந்த பாடத்திட்டத்துடன் உள்ள இந்த விளக்கக்காட்சி குறிப்புகளில் காணப்படுகின்றன எனவே விரிவுரைகளை நீங்கள் தவறவிட்டால் அதனுடன் கூடிய குறிப்புகள் அல்லது PPT ஸ்லைடுகளில் நீங்கள் அதைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே நாம் மீண்டும் மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்குச் சென்றால் எனவே ஒட்டுமொத்தமாக அனைத்து அளவுருக்களையும் கண்டுபிடித்தோம் அவை S11 S 21 S 31 மற்றும் S 41 பின்னர் அந்த அளவுருக்களைப் பயன்படுத்தி நாம் ஒரு கப்லர் இன் முழுமையான S அளவுரு மேட்ரிக்ஸ் ஐ கண்டுபிடிக்கலாம் இப்போது நான் இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் உங்களிடம் சிம்மெற்றிக்கான ஒரு கப்ளர் இருப்பதாகக் சொன்னால் எங்களிடம் கப்ளர் இல் 16 அளவுருக்கள் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் ஏனென்றால் இது ஒரு 4 போர்ட் நெட்வொர்க் என்பதால் பின்னர் S 11 S 21 S 31 மற்றும் S 41 ஆகியவற்றைக் கண்டுபிடித்தோம் மற்ற எல்லா அளவுருக்களையும் நான் கண்டுபிடிக்க முடியுமா எனவே இங்கே எனது குறியீடு இது போன்றது ஏனென்றால் இது சமச்சீர்நிலை ஆகும் S 21 S 34 என்று நான் சொல்ல முடியும் பின்னர் அது ஒரு ரேசிப்ரோகல் சாதனம் என்பதால் அவை S 43 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது S12 க்கு சமமாகவும் இருக்க வேண்டும் எனவே S 21 ஐ அறிந்து கொள்வதன் மூலம் நான் மேலும் 3 S அளவுருக்களைக் கண்டறிய முடியும் இதேபோல் S 11 இது அனைத்து போர்ட்களிலும் பொருந்தியிருப்பதால் S 11S 22S 33S 44 ஆகும் மேலும் S 31 S 24 S 42 S 13 இறுதியாக S 41 S 32 S 23 S 14 எனவே இந்த ஒரு சிம்மெட்ரிக் கப்ளர் இன் 4 S அளவுருக்ககளை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பார்க்கிறீர்கள் மீதமுள்ள அனைத்து S அளவுருக்களையும் நாம் கண்டுபிடிக்கலாம் இப்போது கப்ளர்கள் பற்றிய நம் விவாதத்திற்கு மீண்டும் வருகிறோம் எனவே நாம் கிளை லைன் கலப்பினத்தின் கப்ளர் இன் கட்டுமான அடிப்படைகளைப் படித்தோம் மற்றும் கிளை லைன் கப்ளர் இன் S அளவுரு மேட்ரிக்ஸ் ஐயும் கண்டுபிடித்தோம் 3 dB வழக்குக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அதாவது கிளை லைன் கப்ளர் இணைந்த மற்றும் த்ரூ போர்ட்க்கு இடையே சம சக்தி பிரிவை வழங்கும் எனவே Z1 Z0√2 மற்றும் Z2 Z0 இருப்பதைக் கண்டோம் எனவே S 41 J√2 எனவே இது இந்த சமன்பாட்டிலிருந்து வருகிறது S 31 1 ஆக மாறும் எனவே இவை S 41 இன் மதிப்புகள் மற்றும் S 31 ஆக இருக்கும் எனவே S அளவுரு மேட்ரிக்ஸ் இது போல் ஆக வேண்டும் 3 dB கலப்பினத்திற்கான முழுமையான S அளவுரு மேட்ரிக்ஸ் இதுபோன்று மாற வேண்டும் இந்த S 32 மற்றும் S31 க்கு இடையில் பேஸ் மாற்றம் இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே இந்த போர்டுகளுக்கு இடையில் நாம் போர்ட் 3 இல் உள்ளீட்டைக் கருதும்போது பின்னர் போர்ட் 2 மற்றும் போர்ட் 1 இல் உள்ள வெளியீடுகள் 90 ° பேஸ் மாற்றப்படும் அல்லது போர்ட் 1 இல் ஒரு உள்ளீடு இருப்பதாகக் கூறுங்கள் பின்னர் S131 மற்றும் S 14 J எனவே போர்ட் 1 இல் உள்ளீடு இருந்தால் நம்மால் மீண்டும் போர்ட் 3 மற்றும் போர்ட் 4 இல் உள்ள வெளியீடுகள் 90° பேஸ் மாறுவதை பார்க்க முடியும் எனவே இந்த சொற்பொழிவில் நாம் 2 வகையான கப்லர்களை பார்த்தோம் 1 வது உதாரணம் 180° கப்ளர் இதை நாங்கள் மேஜிக் Tee என்று அழைக்கிறோம் 2 வது எடுத்துக்காட்டு 90° கப்ளர் கிளை லைன் கப்ளர் என்று அழைக்கப்படுகிறது அல்லது இணைந்த மற்றும் த்ரூ போர்ட்க்கு இடையே சம சக்தி பிரிவு இருக்குமென்றால் பின்னர் இது கிளை லைன் கலப்பு என்று அழைக்கப்படுகிறது அடுத்த சொற்பொழிவில் நாம் மற்றொரு வகை கப்ளர் ஐ காண்போம் மற்றொரு வகை 90° கப்ளர் இணைந்த லைன் கப்ளர்கள் என்று அழைக்கப்படுகிறது மிக்க நன்றி